மீண்டும் வரவேற்கிறேன் இது லெக்சர் 59க்கு கடந்த வகுப்பில் பார்த்த உயரிய வரிசை கொண்ட ஹோமெஜெனஸ் அல்லாத லீனியர் சமன்பாடுகளின் தீர்வுகள் பற்றிய விவாதத்தை தொடரலாம் முக்கியமாக பர்டிகுலர் இண்டெக்ரல் பற்றியும் பர்டிகுலர் இண்டெக்ரல் எவாலுயுயேட் செய்யும் முறைகள் பற்றியும் கடந்த வகுப்பில் பார்த்தோம் அதனை நினைவுபடுத்திக் கொள்ளலாம் பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்கும் பொதுவான ஃபார்முலாவாக 1D αXeαxXe αxdx என நாம் அடைந்தோம் இது பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்க மிக ஏதுவான மற்றும் பொதுவான ஃபார்முலா ஆகும் பின் சிறப்பு நிகழ்வாக X என்பது eax என இருக்கும் வடிவத்தை விவாதித்தோம் அந்த நிகழ்வில் fa≠0 என இருக்கும்போது 1fDeax1faeax என அறிந்தோம் fa≠0 என இல்லாதபோது அவ்வாறு செய்ய முடியாது fa0 எனில் f ல் D arஎனும் காரணி இருக்கும் ஏனெனில் fa0 என்பதால் D arஎனும் காரணி கண்டிப்பாக இருக்கும் இதில் r என்பதன் மதிப்பு 1 2 3 என எதுவாகவும் இருக்கலாம் எனவே 1D ar என்பதை eax மீது அப்ளை செய்வதால் பின்வருமாறு கிடைக்கிறது 1D areaxxrr eax இன்று X ஆனது சைன் ஃபங்ஷன் அல்லது கொசைன் ஃபங்ஷன் ஆக இருக்கும்போது என்ன செய்யலாம் என பார்க்கலாம் அப்போது பர்டிகுலர் இண்டெக்ரல் கண்டுபிடிக்க உபயோகமான சில நேரடி ரிசல்ட்களை தருவிக்கலாம் இவ்வாறு X ஆனது சைன் ஃபங்ஷன் அல்லது கொசைன் ஃபங்ஷன் ஆக இருக்கும்போது பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்க முதலில் ஒரு சிறிய ரிசல்டை பார்க்கலாம் மற்றும் இரு கான்ஸ்டண்ட்கள் எனில் D2sin αxβ ϕ 2sin αxβ மற்றும் D2cos αxβ ϕ 2cos αxβ ஆகும் இதனை அப்ளை செய்யும்போது பின்வருமாறு கிடைக்கிறது

எனவே இந்த ரிசல்ட் மூலமாக D2sin αxβ ϕ 2sin αxβ ஆகிறது D2 1 இருபுறமும் அப்ளை செய்ய sin αxβ 1ϕ 2sin αxβ கிடைக்கிறது இப்போது 2≠0 எனில் 1ϕsin αxβ 1ϕsin αxβ எனவே சுருக்கமாக கூறினால் X ஆனது cos αxβ அல்லது sinαxβ வடிவில் இருக்கும்போது 1fDcos αxβ 1D2cos αxβ 1 α2cos αxβ 1fDsin αxβ 1D2sin αxβ 1 α2sin αxβ இங்கு 2≠0ஆகும் உதாரணமாக 1D4D21cos 2x என்பதை எவால்யுயேட் செய்யலாம் 1D4D21cos 2x இதன் மதிப்பு 121cos 2x 113cos 2x ஆகும் 1D2 2D1cos 3x என்பதை எவால்யுயேட் செய்யலாம்

மற்றொரு நிகழ்வாக 20 எனும்போது பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்கலாம்

எனவே 1D22sin αx x2αcos ax சுருக்கமாக இந்த இரண்டு முக்கியமான ரிசல்ட்களையும் 1D22sin αx x2αcos αx 1D22cos ax x2αsin αx என எழுதுகிறோம்

உதாரணமாக D24ysin2x என்பதன் ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் இந்த ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்க முதலில் நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் தேவை காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் ஆனது ஆக்ஸிலரி சமன்பாடு m240 என்பதிலிருந்து பெறப்படுகிறது எனவே காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் c1cos 2xc2sin 2x என கிடைக்கிறது அடுத்ததாக பர்டிகுலர் இண்டெக்ரல் 1D24sin2x 1D241 cos 2x 2181 x sin 2x இதுவே மேலே குறிப்பிட்ட ரிசல்ட் ஆகவே காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றும் பர்டிகுலர் இண்டெக்ரல் இரண்டையும் கூட்டுவதன் மூலம் ஜெனரல் சொல்யூஷன் yc1cos 2xc2sin 2x 181 xsin 2x கிடைக்கிறது மேலும் இரண்டு விதிகள் இங்கு அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன அந்த விதிகளை இங்கே தருவிக்கப்போவதில்லை ஆனால் அவற்றை இங்கே எழுதுவோம் xm என்பது ஒரு m டிகிரி கொண்ட பல்லுறுப்புக்கோவையாக இருந்தால் இதை எவ்வாறு கையாள்வது என்பதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் விளக்கலாம் f ல் இருந்து மிக குறைந்த டிகிரி கொண்ட டெர்மை எடுப்பதால் மீதமிருப்பது 1±FD என்ற வடிவத்திற்கு மாற்றலாம் அதாவது டினாமினேட்டரில் உள்ள f ல் இருந்து மிக குறைந்த டிகிரி கொண்ட டெர்மை எடுப்பதால் மீதமிருப்பது 1±FDஎன்ற வடிவத்திற்கு மாறுகிறது இங்கு என்பது பெரும்பாலான நேரங்களில் 1 ஆக இருக்குமாறு எடுக்கப்படுகிறது இப்போது இதனை நியூமரேட்டருக்கு கொண்டு வந்து விரிவுபடுத்தலாம் இந்த விரிவாக்கத்தில் நாம் எளிதில் கையாளக்கூடிய டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரை மட்டுமே பெறுவோம் ஆனால் இது வலது புறம் xm போன்ற ஃபங்ஷன் இருக்கும்போதுதான் சாத்தியமாகும் ஏனென்றால் xm மீது நாம் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரை அப்ளை செய்யும் போது இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவைகள் இருக்கும்போது தான் அவற்றின் டிஃபரன்ஷியல்களை நாம் சரியாகப் பெறலாம் பெரும்பாலும் நாம் நியூமரேட்டருக்கு அதனை எடுத்துச் செல்லும்போது இந்த விரிவாக்கங்களைப் பயன்படுத்த வேண்டும் அதனால் 1x 11 xx2 x3⋯ 1 x 11xx2x3⋯ எனவே எப்போதும்போல இந்த யோசனையை செயல்படுத்தி காட்ட ஒரு உதாரணத்தை இங்கே எடுத்துக்கொள்கிறோம் எனவே 1D3 D2 6Dx21 என்பதை எடுத்துக்கொள்ளலாம் இங்கு x21 என்ற பல்லுறுப்புக்கோவையும் 1D3 D2 6D எனவும் இருக்கிறது இதில் மிக குறைந்த டிகிரி கொண்ட டெர்ம் 6D அதனை வெளியே எடுக்கலாம் ஆகவே 1 6D1D6 D26x21 அவ்வாறு செய்து அதனை நியூமரேட்டருக்கு எடுத்துச் சென்று விரிவாக்கம் பண்ணுவதால் பின்வருமாறு கிடைக்கிறது 16D1 D6 D26D6 D262 x21 எனவே 16D1 D6D26D236x21 16Dx21 2x67362 16Dx2 x32518 16x33 x262518x அடுத்து X என்பது eaxV ஆக இருக்கும்போது நேரடி ஃபார்முலாவை பார்க்கலாம் இதில் V என்பது x மட்டும் கொண்ட ஒரு ஃபங்ஷன் எனவே 1fDeaxVeax1fDaV இது ஒரு ஷிஃப்டிங் தேற்றம் ஆகும் மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் 1D23D2e2xsin x இதனை பொறுத்து e2x1D223D22sin x e2x1D27D12sin x e2x17D11sin x e2x7D 1149D2 121sin x e2x170 இறுதியாக மற்றொரு நேரடி ஃபார்முலாவை பார்க்கலாம் இதற்கும் நாம் நிரூபணம் எதுவும் தரப்போவதில்லை 1fDxVx1fV fDfD2V இந்த ஃபார்முலா மூலம் 1D2 2D1xsin x போன்ற உதாரணங்களில் பர்டிகுலர் இண்டெக்ரலை நேரடியாக பெறலாம் இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என ஏற்கனவே நமக்கு தெரியும் எனவே பர்டிகுலர் இண்டெக்ரலை எவால்யுயேட் செய்யலாம் x1D2 2D1sin x 2D 2D2 2D12sin x x1 2Dsin x 2D 24D2sin x x2cos x 12 முடிவாக இன்று பின்வரும் பல நேரடி ஃபார்முலாக்கள் பார்த்துள்ளோம் 1D2cos ax 1 a2cos ax மற்றும் 1D2a2sin ax x2acos ax 1D2a2cos ax x2asin ax வலதுபுறம் xm மாதிரியான பல்லுறுப்புக்கோவைகள் இருக்கும்போது டினாமினேட்டரில் உள்ள f ல் இருந்து மிக குறைந்த டிகிரி கொண்ட டெர்மை எடுப்பதால் மீதமிருப்பது 1±FDஎன்ற வடிவத்திற்கு மாறுகிறது அதனை நியூமரேட்டருக்கு எடுத்துச் சென்று விரிவாக்கங்களைப் பயன்படுத்த வேண்டும் அதற்கான நேரடி ஃபார்முலாக்கள் 1fDeaxVeax1fDaV 1fDxVx1fV fDfD2V நாம் ஒரு ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் அல்லது ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிப்பது எப்படி என்று அறிவோம் ஹோமொஜெனஸ் அல்லாத டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனை நாம் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றும் பர்டிகுலர் இண்டெக்ரல் இரண்டும் கண்டுபிடித்து அவற்றை கூட்டுவதன் மூலம் அடையலாம் என்றும் பார்த்தோம் இப்போது பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்க பல்வேறு நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டோம் இவையே இன்றைய விரிவுரை தயார்செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ரெஃபரென்ஸ்கள் கவனித்ததற்கு நன்றி